முந்தைய விரிவுரையில் x என்ற இன்டெபென்டென்ட் வேறியபிள் மற்றும் y என்ற டெபென்டென்ட் வேறியபிள் ஆகிய இரண்டு வேறியபிள்கள் இடையில் ஒரு லீனியர் மாடலை ரெக்ரெஸ்ஸன் எனப்படும் டெக்னிக் பயன்படுத்தி எவ்வாறு பொருத்துவது என்பதைக் கண்டோம் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் பொருத்தப்பட்ட மாடல் உண்மையில் நல்லதா இல்லையா என்பதை நாம் அஸ்ஸஸ் செய்ய போகிறோம் நியாயமானதா இல்லையா இந்த அஸ்ஸஸ்மென்ட் செய்வதற்கு பல மெத்தெட்கள் உள்ளன இவற்றில் சிலவற்றைப் பார்ப்போம் எனவே நாம் ஒரு மாடலை பொருத்தும் போது கேட்க வேண்டிய பயனுள்ள கேள்விகள் யாவை கேட்க வேண்டிய முதல் கேள்வி நாம் பொருத்தப்பட்ட லீனியர் மாடல் போதுமானதா இல்லையா நல்லதா இல்லையா என்பதுதான் அது நல்லதல்ல என்றால் நாம் ஒரு நான் லீனியர் மாடலை பொருத்த வேண்டியிருக்கும் எனவே உண்மையில் இந்த மாடல் நல்லதா இல்லையா என்பதை சோதிப்பதே முதல் வழியாகும் நீங்கள் ஒரு மாடலை பொருத்தினாலும் லீனியர் மாடலின் எந்த கோயபிசியன்ட்கள் பொருத்தமானவை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பலாம் எடுத்துக்காட்டாக ஒரு வேறியபிள் கேஸில் ஒரு இண்டிபெண்டன்ட் வேறியபிள் பார்த்தோம் அதில் நாம் பொருத்தக்கூடிய 2 பராமீட்டர்கள் இண்டெர்செப்ட் டெர்ம் β0 மற்றும் ஸ்லோப் டெர்ம் β1 மட்டுமே நாம் இண்டெர்செப்ட்டை பொருத்தி இருக்கிறோமா இல்லையா என்பதையும் நாம் 0 ஆக எடுத்துக் கொள்ள வேண்டுமா என்பதையும் அறிய விரும்புகிறோம் மல்டிலீனியர் ரெக்ரெஸ்ஸனில் பல இன்டெபென்டென்ட் வேறியபிள்கள் இருக்கும்போது எந்த வேறியபிள்கள் குறிப்பிடத்தக்கவை என்பதைக் கண்டுபிடிப்பது முக்கியம் மற்றும் நாம் அனைத்து இன்டெபென்டென்ட் வேறியபிள்களையும் பயன்படுத்த வேண்டுமா அல்லது அவற்றில் சிலவற்றை நாம் நிராகரிக்க வேண்டுமா என்பதை காண்போம் எனவே இந்த குறிப்பிட்ட டெஸ்ட் லீனியர் மாடலின் எந்த கோயபிசியன்ட்கள் குறிப்பிடத்தக்கவை என்பதைக் கண்டுபிடிப்பது யுனிவேரியேட் கேஸில் மட்டுமல்ல மல்டிலீனியர் ரெக்ரெஸ்ஸனில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அங்கு நாம் முக்கியமான வேறியபிள்களை அடையாளம் காண மாட்டோம் நாம் பொருந்தும் லீனியர் மாடல் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் லீனியர் மாடலின் குவாலிட்டியை மேம்படுத்த முடியுமா என்பதை நாம் உண்மையில் பார்க்க மாட்டோம் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தெட்டை பயன்படுத்தி லீனியர் மாடலை பொருத்தும்போது டெபென்டென்ட் வேறியபிள் மெஸர்மென்ட்ஸ்களை கரப்ட் செய்யும் எரர்கள் குறித்து பல விருப்பங்களைச் செய்கிறோம் எனவே இந்த அஸம்ப்ஷன் உண்மையில் செல்லுபடியாகுமா எனவே டெபென்டென்ட் வேறியபிள் மெஸர்மென்ட்ஸ்களை கரப்ட் செய்யும் எரர்கள் குறித்து நாம் செய்யும் சில அஸம்ப்ஷன்கள் என்ன எரர்கள் நார்மலி டிஸ்ட்ரிபூட்டட் என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த அஸம்ப்ஷன் ஆல் மட்டுமே லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தெட் தேர்வை நியாயப்படுத்த முடியும் வெவ்வேறு சாம்பிள்களில் உள்ள எரர்கள் ஒரே வேரியன்ஸ் கொண்டுள்ளன என்றும் கருதுகிறோம் எனவே இது ஹோமோசெஸ்டாஸ்டிசிட்டி அஸம்ப்ஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே வெவ்வேறு சாம்பிள்களில் உள்ள எரர்கள் ஒரே வேரியன்ஸ் கொண்டிருக்கின்றன என்று நாங்கள் கருதுகிறோம் பொதுவாக எரர்கள் பற்றிய இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட் அஸம்ப்ஷன்கள் அவை ஒரே மாதிரியான வேரியன்ஸ்களுடன் நார்மலி டிஸ்ட்ரிபூட்டட் சுருக்கமாக எரர் கரப்ட்டிங் மெஸர்மென்ட் εi நார்மலி டிஸ்ட்ரிபூட்டட் வித் 0 மீன் மற்றும் σ2 வேரியன்ஸ் σ2 ஒரே மாதிரியாக இருப்பதைக் கவனியுங்கள் அது i ஐ சார்ந்து இல்லை அதாவது i 1 முதல் n வரையிலான அனைத்து சாம்பிள்களுக்கும் இது ஒரே மாதிரி இருக்கும் இது நாம் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தெட் பயன்படுத்தும் போது நாம் செய்யும் அஸம்ப்ஷன் ஆகும் இப்போது நாம் செய்த அனைத்து மெஸர்மென்ட்ஸ்களும் நல்லவை என்றும் மோசமான டேட்டா பாயிண்ட்கள் அதாவது டேட்டாகளில் அவுட்லையெர்ஸ் என நாம் அழைப்பது இல்லை என்றும் கருதுகிறோம் ஒரு சாம்பிள் மீன் மதிப்பிடும்போது கூட டேட்டா சராசரியின் மிக மோசமான மதிப்பீட்டை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நாங்கள் கண்டோம் எனவே இதேபோல் லீஸ்ட் ஸ்கொயர் முறையிலும் நமக்கு ஒரு மோசமான டேட்டா பாயிண்ட் இருந்தால் அது கோயபிசியன்ட்களின் மிக மோசமான மதிப்பீட்டை ஏற்படுத்தும் எனவே இதுபோன்ற மோசமான டேட்டாவை எங்கள் டேட்டா செட்டிலிருந்து அகற்றி மீதமுள்ள மெஸர்மென்ட்ஸ்களைப் பயன்படுத்தி ஒரு லீனியர் மாடலை பொருத்தலாம் மேலும் இது லீனியர் மாடலின் குவாலிட்டியை மேம்படுத்தும் எனவே இவை உண்மையில் நாம் சரிபார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இந்த எரர்கள் பற்றிய அஸம்ப்ஷன்கள் நியாயமானவையா இல்லையா அல்லது மோசமான டேட்டா இருந்தால் அவற்றை அகற்றலாமா இல்லையா எனவே இந்த விரிவுரையின் முதல் இரண்டு கேள்விகளைப் பார்ப்போம் அவை நமக்கு பொருத்தப்பட்ட லீனியர் மாடல் நல்லதா என்பதை அஸ்ஸஸ் செய்வது மற்றும் லீனியர் மாடல் கோயபிசியன்ட்கள் குறிப்பிடத்தக்கவை எவை என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது எனவே நாம் தொடங்குவதற்கு முன் இந்த எஸ்டிமேட்களின் சில ப்ராபெர்டிஸ்களை நாம் டெரிவ் செய்ய வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் நாம் பொருத்தப்பட்ட லீனியர் மாடலின் கோயபிசியன்ட்கள் இண்டெர்செப்ட் டெர்ம் β0 மற்றும் ஸ்லோப் டெர்ம் β1 ஆகும் இவை உங்களுக்கு வழங்கப்பட்ட டேட்டா சாம்பிளிலிருந்து பெறப்படுகின்றன இந்த சிம்பல்கள் ஒவ்வொன்றின் மேலேயும் இந்த கேரட்caret டெர்மை வைப்பதன் மூலம் இவை எஸ்டிமேட்கள் மற்றும் உண்மையான வேல்யூகள் அல்ல என்பதை நாம் சுட்டிக்காட்டியுள்ளோம் அதாவது இது ஒரு மதிப்பீடு β என்பது உண்மையான β0 இன் எஸ்டிமேட் β̂₀ மற்றும் உண்மையான β1 இன் எஸ்டிமேட் β̂1 ஆகும் இந்த எஸ்டிமேட்களின் வேல்யூ நமக்கு தெரியாது இருப்பினும் எரர்கள் குறித்து நாம் செய்த அஸம்ப்ஷன் அடிப்படையில் β̂₀ இன் எக்ஸ்பெக்டெட் வேல்யூ β0 ஆக இருக்கும் என நிரூபிக்க முடியும் இதற்கு என்ன அர்த்தம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நாம் மீண்டும் செய்தால் மற்றோரு n மெஸர்மென்ட்ஸ் சாம்பிள்களை சேகரித்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தெட் பயன்படுத்தினால் β0 இன் மற்றொரு எஸ்டிமேட்டை பெறுவோம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நாம் பலமுறை செய்தால் β̂₀ பல எஸ்டிமேட்களைப் பெறுவோம் அவை அனைத்தையும் ஆவெரேஜ் எடுப்போம் அதன் ஆவெரேஜ் வேல்யூ டுரூத் வேல்யூவை நோக்கிச் செல்லும் இந்த எக்ஸ்ப்ரெஸ்ஸன் என்னவென்றால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நாம் பலமுறை மீண்டும் செய்தால் நாம் டெரிவ் செய்யும் எஸ்டிமேட்களின் ஆவெரேஜ் உண்மையில் டுரூத் வேல்யூவை உருவமைப்ப உதவும் இதேபோல் β̂1 இன் எக்ஸ்பெக்டெட் வேல்யூ β1 இன் டுரூ வேல்யூ க்கு சமம் என்பதை நாம் காட்டலாம் β0 மற்றும் β1 அன்னோன் வேல்யூகள் என்பதைக் கவனியுங்கள் அத்தகைய ஸ்டேட்மெண்ட்கள் β̂1 இன் எக்ஸ்பெக்டெட் வேல்யூ டுரூ வேல்யூவாகவும் மற்றும் β̂0 இன் எக்ஸ்பெக்டெட் வேல்யூ டுரூ வேல்யூவாகவும் இருக்கும் என்றும் எஸ்டிமேட்கள் அத்தகைய ப்ராபெர்டிஸ்களை சாடிஸ்பய் செய்கிறதா என்றும் அறியப்படுகின்றன இந்த எஸ்டிமேட்களை அன்பயாஸ்ட் என அழைக்கிறோம் ஏனெனில் β̂₀ அல்லது β̂1 எஸ்டிமேட்டில் எந்த பயாஸ்சும் இல்லை எஸ்டிமேட்களைப் பற்றி நாம் பெற வேண்டிய இரண்டாவது முக்கியமான ப்ராபெர்டி எஸ்டிமேட்டிகளின் வேறியபிலிட்டி நாம் டெரிவ் செய்த சாம்பிளை பொறுத்து β̂₀ இன் வெல்வேறு எஸ்டிமேட்களைப் பெறுகிறோம் என்பதைக் கவனியுங்கள் எனவே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை மீண்டும் செய்தால் β̂₀ மற்றும் β̂1 இன் இந்த எஸ்டிமேட்களின் பரவல் என்ன என்று கேட்க விரும்புகிறோம் நாம் செய்த அஸம்ப்ஷன்களின் அடிப்படையில் வேரியன்ஸ் ஆப் β1 σ2Sxx ஆக இருக்கும் என்று மீண்டும் காண்பிக்க முடியும் Sxx என்பது வேரியன்ஸ் ஆப் x அல்லது x x̅ குறிக்கிறது அதேசமயம் σ2 என்பது டெபென்டென்ட் வேறியபிள் y ஐ கரப்ட் செய்யும் எரரின் வேரியன்ஸை குறிக்கிறது எனவே σ2 என்பது எரர் வேரியன்ஸ் Sxx என்பது இன்டெபென்டென்ட் வேறியபிளின் வேரியன்ஸ் எனவே நாம் காட்டக்கூடிய இந்த ரேஷியோ வேரியன்ஸ் ஆப் β̂1 ஆக இருக்கும் இதேபோல் β̂₀ இன் வேரியன்ஸ் σ2 என்பதைக் காட்டலாம் இது வேரியன்ஸ் ஆப் எரர் மல்டிபிளை பை ரேஷியோ ரேஷியோவின் நியூமேரேட்டர் அனைத்து இன்டெபென்டென்ட் வேறியபிளின் கூட்டு ஸ்கொயர் வேல்யூகள் ஆகும் அதே சமயம் டினாமினேட்டர் இன்டெபென்டென்ட் வேறியபிளின் வேரியன்ஸை குறிக்கிறது இதில் Sxx டேட்டாவிலிருந்து கணக்கிடப்படலாம் σ ஆப் xi2 டேட்டாவிலிருந்து கணக்கிடப்படலாம் ஆனால் டெபென்டென்ட் வேறியபிளை கரப்ட் செய்யும் எரரின் வேரியன்ஸ் குறித்து நமக்கு அறிவு இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் இது டெபென்டென்ட் வேறியபிளை மெஸர் செய்ய பயன்படுத்தப்படும் இன்ஸ்ட்ருமென்ட் பொறுத்து இருக்கும் இந்த இன்ஸ்ட்ருமென்ட்டின் அக்கியூரசி குறித்து உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதிலிருந்து σ2 ஐ எடுக்கலாம் ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் டேட்டா அனாலிசிஸ் நிகழ்வுகளில் டிபென்டன்ட் வேறியபிள்ளை மெஸர் செய்ய பயன்படும் இன்ஸ்ட்ருமென்ட்டின் அக்கியூரசி என்ன என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம் எனவே σ2 ஐ எப்படியாவது டேட்டாவிலிருந்து எஸ்டிமேட் செய்ய வேண்டும் இங்கே விவரிக்கப்பட்டுள்ள இந்த குவாண்டிடி மூலம் σ2 இன் மிகச் சிறந்த எஸ்டிமேட்டை நாம் பெற முடியும் என்பதைக் காட்டலாம் இது லீனியர் ஈகுவேஷனிலிருந்து பெறப்பட்ட எஸ்டிமேட் வேல்யூ ŷi மற்றும் மெஸர்ட் வேல்யூ yi ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசத்தைத் தவிர வேறில்லை நாம் ஒரு லீனியர் மாடலை பொருத்தியுள்ளோம் எனவே லீனியர் மாடலில் உள்ள ஒவ்வொரு xi க்கும் ŷi இன் எஸ்டிமேட் என்ன என்பதை ஒவ்வொரு சாம்பிளிற்கும் நாம் கணிக்க முடியும் பின்னர் டெபென்டென்ட் வேறியபிளின் மெசர்மென்ட் மற்றும் பிரடிக்டட் வேல்யூவிற்கும் சம் ஸ்கொயர்ட் டிவைடட் பை n 2 உள்ள வித்தியாசத்தை நாம் எடுக்கலாம் இது σ2 இன் ஒரு நல்ல எஸ்டிமேட் ஆகும் இது டெபென்டென்ட் வேறியபிளின் எரர் ஆகும் இப்போது நாம் ஏன் n n அல்லது n 1 க்கு பதிலாக n 2 ஆல் வகுக்கிறோம் மிகவும் எளிமையாக சொன்னால் ŷi லீனியர் மாடலை பயன்படுத்தி எஸ்டிமேட் செய்யபட்டது இது 2 பராமீட்டர்கள் β0 மற்றும் β1 ஐக் குறிக்கிறது அதாவது 2 டேட்டா பாயிண்டுகள் β0 மற்றும் β1 ஐ எஸ்டிமேட் செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளன எனவே மீதமுள்ள n 2 சாம்பிள்கள் மட்டுமே இந்த σ2 எஸ்டிமேட் செய்ய இருக்கின்றன உங்களிடம் இரண்டு சாம்பிள்கள் மட்டுமே இருந்தன என்று வைத்துக்கொள்வோம் அப்போது உங்கள் நியூமரேட்டர் சரியாக 0 ஆக இருக்கும் ஏனென்றால் உங்களிடம் இரண்டு சாம்பிள்களுக்கு மேல் இருக்கிறது உங்கள் வேறியபிலிட்டி டெபென்டென்ட் வேறியபிளின் உள்ள ஏரரால் ஏற்படுகிறது இதுவே நீங்கள் n 2 ஆல் வகுக்க ஒரு காரணமாகும் ஏனென்றால் β0 மற்றும் β1 பராமீட்டர்களை எஸ்டிமேட் செய்ய இரண்டு டேட்டா பாயிண்ட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்போது இந்த குறிப்பிட்ட நியூமரேட்டர் டெர்ம் சம் ஸ்கொயர்ட் எர்ரர்ஸ் அல்லது சுருக்கமாக SSE என அழைக்கப்படுகிறது எனவே σ̂2 என்பது ஒன்றுமில்லை SSE டிவைடட் பை n 2 ஆகும் எனவே நீங்கள் டேட்டாகளிலிருந்து மாடலை பொருத்திய பின் இந்த வேல்யூவை கணக்கிட்டு பின் SSE கணக்கிட்டு σ̂2 க்கான எஸ்டிமேட்டைப் பெறலாம் எனவே டெபென்டென்ட் வேறியபிளை மெஸர் செய்ய பயன்படும் இன்ஸ்ட்ருமென்ட்டின் அக்கியூரசி பற்றிய தகவல்களை தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை அதை நீங்கள் டேட்டாவிலிருந்தே பெற முடியும் இறுதியாக பஸ்ட் மொமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப் β̂₀β̂1 பெற்றுள்ளதோடு மட்டுமல்லாமல் செகண்ட் மொமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது வேரியன்ஸ் ஆப் β̂₀ மற்றும் வேரியன்ஸ் ஆப் β̂1 னும் நாம் பெறலாம் நாம் பராமீட்டர்களின் டிஸ்ட்ரிபியூஷனையும் டெரிவ் செய்யலாம் குறிப்பாக β̂1 நார்மலி டிஸ்ட்ரிபூட்டட் என காட்டலாம் நிச்சயமாக β̂1 இன் எக்ஸ்பெக்டெட் வேல்யூ β1 ஆக இருப்பதால் இது நார்மலி டிஸ்ட்ரிபூட்டட் வித் β1 ட்ரூ அன்னோன் வேல்யூ ஆப் β1 மீன் மற்றும் வேரியன்ஸ் σ அதை நீங்கள் σ̂2 என இங்கே மாற்றினால் இது அன்னோன் σ2Sxx ஆகும் அடிப்படையில் இங்கே σ2 அதாவது இந்த σ2Sxx வேரியன்ஸ் ஆப் β̂1 இல் இருந்து பெற்றுள்ளோம் இப்போது உங்களுக்கு σ2 தெரியாவிட்டால் இந்த σ2 ஐ இந்த σ2 SSEn 2 ஆல் மாற்றலாம் எனவே பராமீட்டர்களின் டிஸ்ட்ரிபியூஷனை நீங்கள் டெரிவ் செய்தவுடன் இவை கணிசமாக 0 விலிருந்து வேறுபடுகின்றனவா என்பதை தீர்மானிக்க பராமீட்டர்களில் ஹைபோதேசிஸ் டெஸ்டிங் செய்யலாம் அதைத்தான் நாம் இப்பொழுது செய்யப் போகிறோம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்புகளின் அதாவது மீன் மற்றும் வேரியன்ஸ் அடிப்படையில் எஸ்டிமேட்களுக்கான கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸ் என நாம் அழைப்பதை பெறுகிறோம் இப்போது நாம் முதலில் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்லை உருவாக்க போகிறோம் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல் ட்ரூ அன்னோன் வேல்யூ 90 அல்லது 95 கான்ஃபிடன்ஸ் உடன் இருக்கக்கூடிய இன்டர்வெல் எதுவென்று கூறுகின்றன நீங்கள் தேவையான கான்பிடன்ஸ் இன்டர்வெல் சைஸ் ஸை தீர்மானிக்கலாம் அதற்கேற்ப நீங்கள் இன்டர்வெல்லை டிஸ்ட்ரிபியூஷனிலிருந்து பெறலாம் எனவே நீங்கள் CI என்று அழைக்கப்படும் 95 சதவிகித கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்லை விரும்பினால் அது இரண்டு பக்கமாக இருக்கும் ஏனெனில் இது இந்த எஸ்டிமேடட் வேல்யூவின் இடதுபுறமாகவோ அல்லது வலதுபுறமாகவோ இருக்கலாம் எனவே அதன் டிஸ்ட்ரிபியூஷனிலிருந்து β1 க்கான 95 சதவீத கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்லை பெறுகிறோம் இது பொதுவாக நார்மலி டிஸ்ட்ரிபியூடட் வித் அன்னோன் வேரியண்ஸ் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட ரேஞ்சில் இருந்து நாம் உண்மையில் டெரிவ் செய்யலாம் அது எஸ்டிமேடட் வேல்யூ ஆப் β1 அதாவது β̂1 or 2 18 டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆகும் இது டேட்டாகளிலிருந்து எஸ்டிமேட் செய்யப்படுகிறது இது உண்மையான விஷயத்திற்கு மிகவும் ஒத்ததாக இருப்பதைக் கவனியுங்கள் இது ட்ரூ வேல்யூவின் எஸ்டிமேட் அல்லது 2 டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆகும் 2 க்கு பதிலாக 2 18 இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனிலிருந்து க்ரிட்டிக்கல் வேல்யூ பெறவில்லை t டிஸ்ட்ரிபியூஷனிலிருந்து கிடைக்கிறது ஏனென்றால் σ2 டேட்டாகளிலிருந்து எஸ்டிமேட் செய்யப்படும் அது முதலிலே அறியப்படவில்லை எனவே டிஸ்ட்ரிபியூஷன் சற்று மாறுகிறது இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அல்ல ஆனால் அது t டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் அதுதான் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது செங்குத்தான ஒன்று 2 18 ஆனால் கிரிட்டிக்கல் வேல்யூ 2 5 சதவீதம் அப்பர் கிரிட்டிக்கல் வேல்யூ 12 டிகிரீஸ் ஆப் பிரீடம் உடன் இருக்கும் ஏன் 12 டிகிரீஸ் ஆப் பிரீடம் ஏனெனில் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் நம்மிடம் 14 புள்ளிகள் இருந்தன இரண்டு பராமீட்டர்களை எஸ்டிமேட் செய்ய இரண்டு பாயிண்டுகளை பயன்படுத்தினோம் எனவே n 2 என்பது 12 ஐக் குறிக்கும் டிகிரீஸ் ஆப் பிரீடம் ஆகும் பொதுவாக டேட்டா பாயிண்ட்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து இந்த 2 18 என்ற வேல்யூ மாறும் எனவே அந்த மாற்றங்கள் t டிஸ்ட்ரிபியூஷன் இன் டிகிரீஸ் ஆப் பிரீடம் ஆகும் அதில் இருந்து நீங்கள் அப்பர் க்ரிட்டிக்கல் மற்றும் லோயர் க்ரிட்டிக்கல் வேல்யூவை எடுக்க வேண்டும் எனவே லோயர் க்ரிட்டிக்கல் வேல்யூ 2 18 அப்பர் க்ரிட்டிக்கல் வேல்யூ 2 5 சதவீதம் எனவே ஒட்டுமொத்தமாக 5 சதவீதம் 90 இல்லை இந்த கான்பிடன்ஸ் இன்டர்வெல் β1 க்கான 95 சதவீத கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லை குறிக்கிறது எனவே நாம் கூறப்போவது என்னவென்றால் β1 முதல் அறியப்படாத β1 இந்த இன்டர்வெல் இல் 95 சதவிகித நம்பிக்கையுடன் உள்ளது β̂1 ஐ டேட்டாகளிலிருந்து எஸ்டிமேட் செய்யலாம் எனவே நீங்கள் கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லை உருவாக்கலாம் இதேபோல் 95 கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லை β0 க்கு அதன் வேரியன்ஸிலிருந்து உருவாக்கலாம் நாம் அதைத்தான் செய்யப் போகிறோம் 18 டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆப் β0 என நாம் டேட்டாகளிலிருந்து எஸ்டிமேட் செய்யலாம் அதே நாம் s β̂0 என அழைக்கிறோம் நினைவில் கொள்ளுங்கள் s β̂0 என்பது டேட்டாவில் இருந்து எஸ்டிமேட் செய்யப்பட்ட σ2 x மல்டிபிளை பை ஸ்கொயர் ரூட் ஆப் σxi2 n டைம்ஸ் Sxx இது ஒன்றுமில்லை முந்தைய விஷயத்தில் நாம் டெரிவ் செய்தவற்றின் ஸ்கொயர் ரூட் வித் σ2 எஸ்டிமேடட் குவாண்டிடி ஆல் மாற்றப்படுகிறது இந்த இரண்டு டெர்ம்களும் s β̂1 மற்றும் s β̂0 ஐ குறிக்கின்றன எனவே இந்த 95 சதவிகித கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லை கட்டியெழுப்பிய பின் அதை நீங்கள் அன்னோன் β0 0 வா அல்லது அன்னோன் β1 0 வா அல்லது நாம் என்ன செய்தோம் என டெஸ்ட் செய்ய இதைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த ஹைபோதேசிஸ் டெஸ்டை உண்மையில் ஏன் செய்ய விரும்புகிறோம் என்று பார்ப்போம் X மற்றும் y க்கு இடையில் ஒரு லீனியர் டிபெண்டென்சி உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று கருதி நாம் லீனியர் மாடலைப் பொருத்தியுள்ளோம் மேலும் எஸ்டிமேட் ஆப் β̂1 பெற்றுள்ளோம் நாம் ஒரு இன்டர்செப்ட் டெர்மையும் பொருத்தியுள்ளோம் இன்டர்செப்ட் டெர்ம் குறிப்பிடத்தக்கதாக இருக்க வேண்டுமா என்று நாம் கேட்க விரும்பலாம் ஒருவேளை லயன் ஆர்ஜின் 0 0 மூலமாக கடந்து செல்லலாம் ஒருவேளை x1 ஐ ஒரு குறிப்பிடத்தக்க முறையில் டிபெண்டன்ட் ஆக இல்லாத y வேறியபிள் இருக்கலாம் அதாவது β̂1 தோராயமாக 0 க்கு சமமாக இருக்கும் அன்னோன் β1 சரியாக 0 க்கு சமமாக இருக்கும் இருப்பினும் நமக்கு β̂1 க்கு சில நான்ஜீரோ எஸ்டிமேட் கிடைத்துள்ளது எனவே நாம் டெஸ்ட் செய்ய விரும்பும் நல் ஹைபோதேசிஸ் β1 0 ஆகும் இதற்கு மாற்றாக β1 0 ஆகும் β10 என்றால் இன்டிபெண்டண்ட் வேறியபிள் x ற்கு டெபென்டென்ட் வேரியபிளில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்பதைக் குறிக்கிறது மறுபுறம் இந்த நல் ஹைபோதேசிஸை நீங்கள் நிராகரித்தால் இன்டிபெண்டண்ட் வேறியபிள் டெபென்டென்ட் வேரியபிளில் சில விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாம் முடிவு செய்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட ஹைபோதேசிஸ் டெஸ்டை நல் ஹைபோதேசிஸ் β1 0 என மறுபரிசீலனை செய்யலாம் அதாவது நாம் என்ன செய்கிறோம் என்றால் yi ஒரு கான்ஸ்டன்ட் மட்டுமே என்று அர்த்தம் அதே சமயம் நல் ஹைபோதேசிஸை நாம் ஏற்றுக்கொண்டாலோ அல்லது நிராகரித்தாலோ நாம் உண்மையில் ஒரு லீனியர் மாடலை β0 மற்றும் β1 உடன் பொருத்துகின்றோம் எனவே நல் ஹைபோதேசிஸ் ரெடூஸ்ட் மாடலின் fit ஐ குறிக்கிறது இது ஒரு கான்ஸ்டன்டை மட்டுமே உள்ளடக்கியது நல் ஹைபோதேசிஸை நிராகரிப்பது அல்லது அல்டெர்நேட்டிவ் ஹைபோதேசிஸ் y ஐ x உடன் தொடர்புபடுத்தும் ஒரு லீனியர் மாடல் இருப்பதாக நாம் நம்புகிறோம் எனவே இந்த இரண்டு மாடல்களுக்கு இடையில் ரெடூஸ்ட் மாடல் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அல்லது புள் மாடலை ஏற்றுக்கொண்டு ரெடூஸ்ட் மாடலை நிராகரிக்க வேண்டுமா என்பதை நாம் தேர்வு செய்ய விரும்புகிறோம் அதுவே இந்த β10 மற்றும் β1 0 ஹைபோதேசிஸை டெஸ்ட் செய்யும்போது நாம் செய்கிறோம் நினைவில் கொள்ளுங்கள் β1 பாசிட்டிவ் அல்லது நெகடிவ் ஆக இருக்கலாம் அதனால்தான் நாம் இரண்டு பக்க டெஸ்ட் செய்கிறோம் எனவே இதை நாம் 2 வழிகளில் செய்யலாம் உண்மையில் β̂1 β1 க்கான கான்பிடன்ஸ் இன்டர்வெல் 0 ஐ உள்ளடக்கியிருந்தால் நல் ஹைபோதேசிஸை நிராகரிக்கலாம் எனவே β1 க்கான கான்பிடன்ஸ் இன்டர்வெல் நாம் உருவாக்கியுள்ளோம் 18 நெகட்டிவாக இருக்கலாம் இந்த இண்டெர்வெல் 0 ஐ கொண்டிருந்தால் இது பாசிட்டிவாக இருக்கும் பின்னர் நாம் நிச்சயமாக இந்த முடிவை எடுக்க வேண்டும் அதாவது β1 இன்சிக்னிபிகன்ட் மற்றும் உண்மையில் ட்ரு β1 0 மறுபுறம் இன்டர்வெல் 0 இன் இடதுபுறமாக இருந்தால் இரண்டு குவாண்டிடியும் முற்றிலும் நெகட்டிவானது அல்லது 0 இன் வலதுபுறம் இன்டர்வெல் இருந்தால் இந்த இரண்டு குவாண்டிடியும் பாசிட்டிவானவை என்று பொருள் இந்த இடைவெளியில் 0 இருக்காது எனவே நல் ஹைபோதேசிஸ் β10 வை நிராகரிக்கலாம் அதாவது β1 சிக்னிபிகன்ட் ஆகும் எனவே கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லில் இருந்து நல் ஹைபோதேசிஸை நிராகரிக்கவோ அல்லது உருவாக்கவோ முடியும் எனவே இந்த வகையான அனாலிசிஸை β0 0 வா இல்லையா என்பதை டெஸ்ட் செய்ய முடியும் எனவே β0 க்கான கான்பிடன்ஸ் இன்டர்வெல் இந்த குறிப்பிட்ட இன்டர்வெல் 0 ஐ உள்ளடக்கியிருந்தால் இன்டர்வெல் டெர்ம் சிக்னிபிகன்ட் என்று நாம் கூறுவோம் இல்லையெனில் இன்டர்வெல் டெர்ம் இன்சிக்னிபிகன்ட் மற்றும் மாடலில் தக்கவைக்கப்பட வேண்டும் என்று கூறுவோம் நாம் இதை இறுதி உதாரணம் செய்யும் போது பார்ப்போம் இந்த டெஸ்டை செய்ய வேறு வழிகள் உள்ளன நாம் அதை செய்வோம் ஏனென்றால் நாம் மல்டிலீனியர் ரெக்ரெஸ்ஸன்க்கு வரும்போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் யுனிவேரியேட் ரெக்ரெஸ்ஸனில் நம்மிடம் இந்த இரண்டு பராமீட்டர்கள் மட்டுமே இருந்தன ஆனால் மல்டிலீனியர் ரெக்ரெஸ்ஸன் பல பராமீட்டர்கள் உள்ளவை அவை ஒவ்வொரு இன்டிபெண்டண்ட் வேறியபிளுக்கும் ஒத்ததாக இருக்கும் எனவே நீங்கள் பல ஹைபோதேசிஸ் டெஸ்ட் பார்க்க வேண்டியிருக்கும் எனவே இதை β1 0 or β1 0 ஐ டெஸ்ட் செய்யவும் பயன்படுத்தலாம் அதை நாம் F டெஸ்ட் என அழைக்கிறோம் அதை இப்பொது பார்க்கலாம் எனவே ரெடூஸ்ட் மாடல் போதுமானதா அல்லது புள் மாடலை நாம் ஏற்றுக் கொள்ள வேண்டுமா என்பதை F டெஸ்ட் செய்வதற்கு முன் சம் ஸ்கொயர் குவாண்டிடி க்கு சில டெபனிஷன்களைப் பயன்படுத்துவோம் இந்த கேஸில் நாம் டேட்டாகளை அமைத்துள்ளோம் என்று சொல்லலாம் பழுதுபார்க்கப்பட்ட யூனிட்களின் எண்ணிக்கை மற்றும் வெவ்வேறு விற்பனையாளர்களால் யூனிட்களை சரிசெய்ய நிமிடங்களில் எடுக்கப்பட்ட நேரம் ஆகியவற்றின் உதாரணம் நம்மிடம் உள்ளது மேலும் இதுபோன்ற 14 டேட்டா பாய்ண்டுகள் இருந்தன அதாவது உண்மையில் டேட்டாவை அளித்த 14 விற்பனையாளர் உள்ளனர் எனவே சிவப்பு பாய்ண்டுகள் உண்மையில் டேட்டாவைக் குறிக்கின்றன மற்றும் சிறந்த லீனியர் fit என்பது அனைத்து டேட்டா பாய்ண்டுகளிலும் லீஸ்ட் ஸ்கொயர் பயன்படுத்தி கிடைத்தது அவை நீல நிற லயனில் குறிக்கப்பட்டது இப்போது கான்ஸ்டன்ட் மாடல் நல்லது என்று நாம் நம்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த குறிப்பிட்ட ஹரிஸான்ட்டல் லயன் y̅ ஐ குறிக்கும் சிறந்த fit ஆக இருக்கும் கான்ஸ்டன்ட் மாடலின் சிறந்த எஸ்டிமேட் மீன் ஆப் y பார் ஆல் வேல்யூஸ் ஆப் x என பிரடிக்ட் செய்யலாம் yi க்கு சிறந்த ப்ரெடிக்ஷன் yi இன் மீன் ஆகும் அதாவது x க்கும் β1 0 க்கும் எந்த பொருத்தமும் இல்லை எனவே yi க்கு சிறந்த கான்ஸ்டன்ட் fit ஐ மீன் வேல்யுவாக மதிப்பிடுவோம் எனவே சிறந்த fit ஐ β1 இன் ஸ்லோப்பை நாம் புறக்கணிக்கும்போது சிவப்பு லயன் குறிக்கிறது இந்த நீல லயன் ஸ்லோப் பராமீட்டர் β1 ஐ சேர்க்கும்போது டேட்டாகளின் சிறந்த fit ஐ குறிக்கிறது இப்போது குறிப்பிட்ட சம் ஸ்கொயர் டிவியேஷனை பார்ப்போம் yi மற்றும் y̅ க்கு இடையிலான டிவியேஷன் இந்த சிவப்பு லயன் இது கான்ஸ்டன்ட்டின் சிறந்த fit ஆகும் இந்த டிஸ்டன்ஸ் yi y̅ ஆகும் மற்றும் பாய்ண்ட்டிலிருந்து சிவப்பு ஹரிஸான்ட்டல் கான்ஸ்டன்ட் லயன் வரை அனைத்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இன் சம் ஸ்கொயரை SS டோட்டல் அல்லது சம் ஸ்கொயர் டோட்டல் என்று அழைக்கிறோம் இது yi y̅ சம் ஸ்கொயர் வேரியன்ஸையும் குறிக்கிறது நாம் செய்யாதவை என்னவென்றால் n அல்லது n 1 ஆல் வகுக்கப்பட்டிருந்தால் நமக்கு y இன் வேரியன்ஸ் கிடைத்திருக்கும் ஆனால் இது ஸ்லோப் பராமீட்டரை புறக்கணிக்கும்போது yi இல் உள்ள சம் ஸ்கொயர் எரர்களை குறிக்கிறது இது அதில் மற்றொரு வழி yi மற்றும் ŷi க்கு இடையிலான டிஸ்டன்ஸ் எனவே இப்போது ஸ்லோப் பராமீட்டர்கள் பொருத்தமாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் ஒவ்வொரு xi க்கும் இந்த இன்டிபெண்டண்ட் வேறியபிளுக்கு ஒத்த இந்த xi yi ஐ எடுத்துக்கொள்வோம் இந்த லீனியர் மாடலை பயன்படுத்தி yi இன் பிரடிக்டட் வேல்யூ இந்த வெர்டிகல் லயன் நீல லயனை தொடும் இன்டெர்செக்ஷன் பாயிண்ட்டாகும் அது நீல நிற பாயிண்ட் ஆக குறிக்கப்பட்டுள்ளது அதுவே ŷi என அழைக்கிறோம் ஆகையால் மெஸர் மற்றும் பிரடிக்டட் வேல்யூ இடையிலான இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் சம் ஸ்கொயர் எரர்கள் ஆகும் இது SSE yi ŷi2 என அழைக்கப்படுகிறது மேலும் fit இல் ஸ்லோப் பராமீட்டர்கள் நாம் சேர்த்தால் இது டோட்டல் எரர் ஆகும் எனவே இந்த இரண்டு குவாண்டிடிகளுக்கிடையேயான டிஃபரன்ஸ் SS டோட்டல் SS எரர் என்பது சம் ஸ்கொயர் ரெஸிடுவல் என்று அழைக்கப்படும் ஆனால் பிரடிக்டட் வேல்யூ என்பது மீன் வேல்யூ y̅ அனைத்து டேட்டா பாயிண்ட்களுக்கும் சம் ஸ்கொயர் செய்யப்படுகிறது இப்போது SSEயை விட SST எப்போதுமே அதிகமாக இருக்கும் என்பதை நான் காண முடியும் ஏனென்றால் SSE ஏரரை குறைக்க இரண்டு பராமீட்டர்களை பொருத்துவதன் மூலம் பெறப்பட்டது ஓரளவுக்கு நீங்கள் எப்போதும் ஏரரை குறைக்க முடியும் எனவே SS டோட்டல் என்பது எப்போதும் SSE ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே இந்த டிஃபரன்ஸ் SSRம் பாசிட்டிவ் குவாண்டிடிகலில் பாசிட்டிவ் ஆக இருக்கும் இப்போது ஒரு கான்ஸ்டன்ட் மாடலை நாம் கருதினால் SS டோட்டலை குட்னஸ் ஆப் fit என பிரிக்க முடியும் SSE ஐ லீனியர் மாடலின் குட்னஸ் ஆப் t என நாம் விளக்கலாம் இப்போது இதை ஒரு டெஸ்ட் செய்ய பயன்படுத்தலாம் ஸ்லோப் பராமீட்டரை சேர்ப்பதன் மூலம் குறைக்கப்படும் SST SSE சிக்னிபிகன்ட் ஆக இருந்தால் இந்த கூடுதல் பராமீட்டரை சேர்ப்பது பயனுள்ளது என நாம் முடிவு செய்கிறோம் இல்லையெனில் தேவை இல்லை இதை பார்மல் ஹைபோதேசிஸ் டெஸ்ட் ஆக மாற்றலாம் அதுவே அங்கு F டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது ஆகவே SS டோட்டல் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெடூஸ்ட் மாடல் எவ்வளவு சிறந்தது என்பதற்கான மெஸர் ஆகும் இங்கே ரெடூஸ்ட் மாடல் என்பது ஒரு கான்ஸ்டன்ட் மாடலை குறிக்கிறது அதேசமயம் SSE லீனியர் மாடல் இந்த ஸ்லோப் பராமீட்டரை நாம் சேர்த்தால் எவ்வளவு சிறந்தது என்பதை குறிக்கிறது எனவே ரெடூஸ்ட் மாடலை அதாவது நல் ஹைபோதேசிஸை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது ஸ்லோப் பராமீட்டரை உள்ளடக்கியதால் இது நிராகரிக்கப்பட வேண்டுமா என கேட்கிறோம் எனவே நான் சொன்னது போல் இந்த ஹைபோதேசிஸ் டெஸ்டை செய்வதற்கான F ஸ்டாட்டிஸ்டிக் என்பது ரெடூஸ்ட் மாடலின் குட்னஸ் ஆப் பிட் இது எப்போதும் அதிகமாக இருக்கும் அல்டெர்நேட்டிவ் ஹைபோதேசிஸின் குட்னஸ் ஆப் பிட் ஆகும் எனவே இது சம் ஸ்கொயர் எரர்களின் ரெடூஸ்ட் ஆடர் மாடல் பிட்டை குறிக்கிறது SSE அல்டெர்நேட்டிவ் ஹைபோதேசிஸின் குட்னஸ் ஆப் பிட் ஐ குறிக்கிறது இந்த டிஃபரன்ஸ் நான் சொன்னது போல் அதிகமாக இருந்தால் உண்மையில் நல் ஹைபோதேசிஸை காட்டிலும் அல்டெர்நேட்டிவ் ஹைபோதேசிஸ் உடன் செல்வது பயனுள்ளது என நாம் சொல்லலாம் எனவே இதற்கு இடையிலான டிஃபரன்ஸ் ஆன SSR அதிகமானதாக இருக்க வேண்டும் நார்மலைஷேசனில் டினாமினேட்டர் பர்சன்டேஜ் ஆக குறிக்கப்பட்டுள்ளது SSE என்பது அல்டெர்நேட்டிவ் ஹைபோதேசிஸில் இருந்து பெறப்பட்ட எரர் ஆகும் மாடலில் வெவ்வேறு பராமீட்டர்கள் பயன்படுத்தப்படுவதால் நியூமேரேட்டரில் உள்ள SSTக்கு n 1 டிகிரீஸ் ஆப் பிரீடம் உள்ளது ஏனெனில் நாம் ஒரே ஒரு பராமீட்டரை மட்டுமே பொருத்துகிறோம் இதற்கு n 2 டிகிரீஸ் ஆப் பிரீடம் உள்ளது ஏனெனில் இங்கே 2 பராமீட்டர்களை பொருத்துகிறீர்கள் எனவே டிஃபரன்ஸ் என்பது உண்மையில் ஒரே ஒரு கூடுதல் பராமீட்டர் மட்டுமே எனவே நியூமேரேட்டரில் உள்ள SSR க்கு ஒரு டிகிரீஸ் ஆப் பிரீடம் மட்டுமே உள்ளது அது n 1 ஆகும் அதேசமயம் டினாமினேட்டரில் உள்ள SSE க்கு n 2 டிகிரீஸ் ஆப் பிரீடம் உள்ளது ஏனெனில் அதில் 2 பராமீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன எனவே நாம் SSE ஐ n 2 டிகிரீஸ் ஆப் பிரீடம் ஆல் வகுக்கிறோம் எனவே நான் சொல்வது என்னவென்றால் ஒவ்வொரு ஒரு டிகிரீஸ் ஆப் பிரீடத்திற்கு சம் ஸ்கொயர் எரர்களை ஆவெரேஜ் செய்ய வேண்டும் இதுதான் நார்மலைஷேசன் எனப்படும் SSR இந்த நார்மலைஸ்ட் குவாண்டிடி ஆல் வகுக்கப்படும் இது ஒரு F ஸ்டாட்டிஸ்டிக் என்று காட்டலாம் ஏனெனில் இது இரண்டு ஸ்கொயர்ட் குவாண்டிடிகளின் ரேஷியோ ஆகும் ஒவ்வொரு ஸ்கொயர்ட் குவாண்டிடியும் ஒரு χ ஸ்கொயர்ட் வேறியபிள் ஆகும் ஏனெனில் இது ஒரு நார்மல் வேறியபிளின் ஸ்கொயர் ஆகும் ஆகையால் இது இரண்டு x ஸ்கொயர்ட் இன் ரேஷியோ நாம் ஹைபோதேசிஸ் டெஸ்டில் இரண்டு x ஸ்கொயர்ட் வேறியபிளின் ரேஷியோ F டிஸ்ட்ரிபியூஷன் வித் பொருத்தமான டிகிரீஸ் ஆப் பிரீடம் என கண்டிருக்கிறோம் நியூமேரேட்டரின் டிகிரீஸ் ஆப் பிரீடம் 1 மற்றும் டினாமினேட்டரின் டிகிரீஸ் ஆப் பிரீடம் n 2 ஆகும் எனவே இந்த F ஸ்டாட்டிஸ்டிக் பயன்படுத்தி ஹைபோதேசிஸ் டெஸ்ட் செய்ய விரும்பினால் நாம் F டிஸ்ட்ரிபியூஷன் இல் கிடைத்த க்ரிட்டிக்கல் வேல்யூவை F நாட் உடன் ஒப்பிடுகிறோம் F உண்மையில் ஒரு பாசிட்டிவ் குவாண்டிடி எனவே லெவல் ஆப் சிக்னிபிகன்ஸ் ஐ 5 ஆக தேர்வுசெய்தால் நாம் ஒன் சைடட் டெஸ்ட் செய்கிறோம் பின்னர் F டிஸ்ட்ரிபியூஷன் இல் இருந்து அப்பர் கிரிட்டிக்கல் வேல்யூ 1 மற்றும் n 2 டிகிரீஸ் ஆப் பிரீடம் பெறுகிறோம் மற்றும் 5 லெவல் ஆப் சிக்னிபிகன்ஸ் அதாவது அப்பர் கிரிட்டிக்கல் வேல்யூ ப்ராப்பபிலிட்டி 0 எனவே F டிஸ்ட்ரிபியூஷன் இல் இருந்து இதைப் பெற்றவுடன் இந்த த்ரசோல்டை பெற்றோம் ஸ்டாட்டிஸ்டிக் த்ரசோல்டை தாண்டினால் நல் ஹைபோதேசிஸை நிராகரிப்போம் மேலும் ரெடூஸ்ட் மாடலை விட ஃபுல் மாடல் சிறந்தது என்று கூறி நாம் ஃபுல் மாடலை ஏற்றுக்கொள்வோம் அல்லது நாம் ஃபுல் மாடலுக்கு ஆதரவாக ரெடூஸ்ட் மாடலை நிராகரிக்கிறோம் ஸ்லோப் பராமீட்டரை உள்ளடக்கிய மாடலில் நாம் ஒரு சிறந்த fit பெறுவோம் அப்படித்தான் நாம் உண்மையில் முடிவு செய்கிறோம் எனவே நம்மிடம் பொருத்தப்பட்ட லீனியர் மாடல் நல்லதா இல்லையா என்பதை தீர்மானிக்க இப்போது பல வழிகள் உள்ளன R ஸ்கொயர்ட் வேல்யூவை நாம் பயன்படுத்தியிருக்கலாம் அது 1 க்கு அருகில் இருந்தால் அது லீனியர் மாடல் நல்லதாக இருக்கும் என்பதற்கான ஒரு குறிப்பாக இருக்கும் முடிவுக்கு வர இது போதாது ஆனால் இது ஒரு நல்ல இண்டிகேட்டர் நான் சிக்னிபிகன்ஸ் ஆப் β1 டெஸ்ட்யையும் செய்ய முடியும் β1 சிக்னிபிகன்ட் அல்ல என முடிவு செய்தால் லீனியர் மாடலும் போதுமானதாக இல்லை எனலாம் நாம் வேறு ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையெனில் அல்லது நாம் ஒரு F டெஸ்ட் செய்து ஸ்லோப் பராமீட்டரை உள்ளடக்கியது சிக்னிபிகன்ட்டா என்பதை முடிவு செய்யலாம் எனவே லீனியர் மாடல் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா அல்லது fit நல்லதா என்பதை நாம் தீர்மானிக்கக்கூடிய பல்வேறு வழிகள் இவை இதை நாம் தடுக்க முடியாது மேலும் டெஸ்ட் செய்ய வேண்டும் ஆனால் குறைந்த பட்சம் இவை சரியான வழியில் நாம் செல்கிறோம் என்பதற்கான நல்ல இன்டிகேட்டர் ஆகும் ஆகவே ரிப்பேர் அல்லது சர்வீசிங் ப்ராப்ளம் உதாரணத்திற்கு இதைப் பயன்படுத்துவோம் 14 டேட்டா பாயிண்டுகள் மற்றும் சேவை செய்வதற்காக எடுக்கப்பட்ட நேரம் மற்றும் வெவ்வேறு விற்பனையாளர்களால் சரிசெய்யப்பட்ட யூனிட்களின் எண்ணிக்கை ஆகியவை கொடுக்கபட்டுள்ளது எனவே இந்த கேஸில் 14 பாயிண்டுகள் கொண்டுள்ளோம் R ஐப் பயன்படுத்தி டேட்டாவைப் பொருத்தியுள்ளோம் என்பதை நினைவில் கொள்க n என்பது ஒரு லீனியர் மாடலை பொருத்துவதற்காண பங்க்ஷன் ஆகும் மற்றும் இங்கே நாம் நிமிடங்கள் என்ற டிபெண்டன்ட் வேறியபிளையும் யூனிட்கள் என்ற இன்டிபெண்டன்ட் வேறியபிளையும் பிரடிக்ட் செய்கிறோம் R பங்க்ஷன் ஐ பயன்படுத்தி இதை பொருத்தினால் இந்த அவுட்புட்கள் அனைத்தையும் இது தருகிறது மேலும் இது உங்களுக்கு கோயபிசியன்ட்டை அளிக்கிறது இன்டர்செப்ட் டெர்ம் 4 16 ஆகவும் ஸ்லோப் பராமீட்டர் 15 501 ஆகவும் மாறுகிறது மேலும் இது இது என்ன ஸ்டாண்டர்டு டிவியேஷன் மற்றும் பராமீட்டரின் எஸ்டிமேடட் ஸ்டாண்டர்டு டிவியேஷன் அதாவது S β̂₀ ஆப் இன்டர்செப்ட் என்பதையும் இது உங்களுக்குக் கூறுகிறது மேலும் இது ஸ்டாண்டர்டு டிவியேஷன் எஸ்டிமேட் பார் β1 ஐ பற்றி கூறுகிறது இது டேட்டாவில் இருந்து நான் இதுவரை விவரித்த ஃபார்முலாக்கள் பயன்படுத்தி கணக்கீடு செய்து 0 505 ஆக கிடைக்கிறது இது தெரிந்தவுடன் இப்போது நாம் உண்மையில் கான்பிடன்ஸ் இன்டர்வெல் ஐ நிர்மாணிக்கலாம் இவை சிக்னிபிகன்ட்டா இல்லையா என்பதைக் கண்டுபிடிக்கலாம் அல்லது R தானே உங்களுக்கு ஏதாவது சொல்கிறதா ஹைபோதேசிஸ் டெஸ்ட் நடத்தினால் β̂₀ சிக்னிபிகன்ட்டா அல்லது β̂1 சிக்னிபிகன்ட்டா என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியுமா என்பது p வேல்யூ என நாம் அழைப்பதன் மூலம் குறிக்கப்படுகிறது அது ரிப்போர்ட் செய்யப்படுகிறது எனவே நீங்கள் மிக அதிக வேல்யூவை பெற்றால் fit வேல்யூகள் முன்னர் விவரிக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கை குறிக்கின்றன எனவே இது உங்களுக்கான β̂₀ காண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்கையும் β10 வா இல்லையா என்பதைச் டெஸ்ட் செய்வதற்காண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்கையும் கணக்கிட்டுள்ளது மேலும் இதை கிரிட்டிக்கல் வேல்யூவோடு ஒப்பிட்டுப் பார்க்கப்படுகிறது இங்கே fit டிஸ்ட்ரிபியூஷன் பொருத்தமான டிகிரீஸ் ஆப் பிரீடம் உடன் அப்பர் கிரிட்டிக்கல் அல்லது ப்ராப்பபிலிட்டி 0 239 ஆகும் அதாவது இதற்கு மிக அதிகமான வேல்யூ 0 01 அல்லது 0 05 பெற்றால் நாம் நல் ஹைபோதேசிஸை நிராகரிக்க கூடாது மறுபுறம் உங்களுக்கு மிக குறைந்த வேல்யூ கிடைத்தால் நல் ஹைபோதேசிஸை அதிக கான்ஃபிடன்ஸ் உடன் நாம் நிராகரிக்க வேண்டும் எனவே இந்த கேஸில் அது என்னவென்றால் நீங்கள் லெவல் ஆஃ சிக்னிபிகன்ஸ் 0 001 என தேர்வு செய்தால் நீங்கள் நல் ஹைபோதேசிஸை நிராகரிக்க மாட்டீர்கள் நீங்கள் 0 05 ஐத் தேர்வுசெய்தால் நல் ஹைபோதேசிஸை நீங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் 0 01 ஐ தேர்வுசெய்தால் நல் ஹைபோதேசிஸை நீங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் எனவே அதைத்தான் ஸ்டார் குறிக்கிறது எந்த லெவல் ஆஃ சிக்னிபிகன்ஸை நிராகரிப்பீர்கள் அதேசமயம் β1 கேஸில் β1 மிகவும் குறைந்த சிக்னிபிகன்ஸ் வேல்யூ 0 01 0 001 போன்றவற்றையோ இல்லை அதற்கும் குறைவான வேல்யூ கொண்டிருந்தாலும் β1 சிக்னிபிகண்ட் என முடிவுசெய்து நல் ஹைபோதேசிஸை நிராகரிப்பீர்கள் உண்மையில் 10 13 வரை நீங்கள் நல் ஹைபோதேசிஸை நிராகரிப்பீர்கள் மிகக் குறைந்த Typeடைப் 1 எரர் ப்ராப்பபிலிட்டியை நீங்கள் தேர்வுசெய்தால் நல் ஹைபோதேசிஸை நிராகரிப்பீர்கள் எனவே இந்த வேல்யூகளிலிருந்து β̂₀ என்பது இன்சிக்னிபிகன்ட் அதாவது β̂₀ 0 என்பது ஒரு நியாயமான ஹைபோதேசிஸ் β̂1 0 என்பது ஒரு நியாயமான ஹைபோதேசிஸ் என்று நீங்கள் முடிவு செய்யலாம் இது இந்த டேட்டாவை அர்த்தப்படுத்துகிறதா என்று பார்ப்போம் எந்த யூனிட்களும் சரிசெய்யப்படாவிட்டால் இந்த விற்பனை பழுதுபார்க்கும் நபரால் எந்த நேரமும் எடுக்கப்படக்கூடாது என்பது நமக்கு தெரியும் இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் சேவைக்கு எந்த நேரமும் எடுக்கவில்லை ஆம் நீங்கள் எந்த யூனிட்களையும் சரிசெய்யவில்லை என்பதால் டெக்னிக்கலி இந்த லயன் 0 0 ஐ கடந்து செல்ல வேண்டும் எவ்வாறாயினும் நாம் உண்மையிலேயே முன்னேறி ஒரு இன்டர்செப்ட் டெர்ம் பொருத்தினோம் ஆனால் ஹைபோதேசிஸ் டெஸ்ட்கள் பாதுகாப்பாக நீங்கள் β0 இன்டர்செப்ட் 0 என கருதலாம் என்று கூறுகிறது இது சரியான அர்த்தத்தையும் தருகிறது மேலும் டேட்டாகளுக்கு நல்லதாக இருக்கும் β1 ஐ மட்டுமே பொருத்த முடியும் எனவே நீங்கள் இந்த லீனியர் fit ஐ வித் β0 மீண்டும் செய்ய வேண்டும் மற்றும் β1 ஐ மட்டுமே பயன்படுத்தினால் நீங்கள் சற்று வித்தியாசமான சொல்யூஷன் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் மீண்டும் டெஸ்ட் செய்யலாம் சிக்னிபிகன்ட்டை முடிவு செய்ய ஸ்லோப் பராமீட்டர்கள் சிக்னிபிகன்ட்டா அல்லது F ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்ப்பது மற்றொரு வழியாகும் எனவே F ஸ்டாட்டிஸ்டிக் மிகவும் அதிகமாக இருந்தால் p வேல்யூ மிகவும் குறைவாக இருக்கும் இதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் நல் ஹைபோதேசிஸ்ஸை நிராகரித்து ரெடூஸ்ட் மாடல் போதுமானது என தீர்மானிக்க வேண்டும் β1ஐ மாடலில் சிறந்த fit ஐ பெற பயன்படுத்த வேண்டும் ஸ்டாட்டிஸ்டிக்கில் அதிக வேல்யூ கிடைத்தால் நல் ஹைபோதேசிஸ்ஸை நிராகரிக்க வேண்டும் இந்த F ஸ்டாட்டிஸ்டிக் ர்க்கு குறைந்த p வேல்யூ இருந்தால் அது மிகக்குறைந்த சிக்னிபிகன்ஸ் இருந்தாலும் நல் ஹைபோதேசிஸ்ஸை நிராகரிக்க வேண்டும் என குறிக்கிறது நீங்கள் β0 மற்றும் β1 க்கான கான்பிடன்ஸ் இன்டர்வெல் உருவாக்கலாம் முந்தைய விஷயத்திலிருந்து நீங்கள் தோராயமாக எஸ்டிமேட் செய்தது அல்லது 2 18 டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் எரர் அது 4 1 அல்லது 2 18 டைம்ஸ் 3 35 என கருதப்படுகிறது மற்றும் அது இன்டர்வல் 3 148 முதல் 11 472 வரை இன்டர்வெல் கான்ஃபிடன்ஸ் தருகிறது அதாவது 95 நம்பிக்கையுடன் உண்மையான β0 இந்த இன்டர்வெல்லில் உள்ளது என்று நாம் கூறலாம் இதேபோல் β̂₀ இன் கான்பிடன்ஸ் இன்டர்வெல் உருவாக்கலாம் β̂₀ 90 கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல் கொண்டிருக்கும் அது 15 அல்லது 2 டைம்ஸ் 0 5 கான்பிடன்ஸ் இன்டர்வெல் நாம் உருவாக்க முடியும் அது 15 அல்லது 2 டைம்ஸ் 0 இது 14 மற்றும் 16 6 ஆக கிடைக்கும் இப்போது β0 க்கான கான்பிடன்ஸ் இன்டர்வல் இடைவெளி 0 ஐ உள்ளடக்கியது எனவே நல் ஹைபோதேசிஸ் β0 0 வை நாம் நிராகரிக்கக்கூடாது நாம் β0 0 என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதேசமயம் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல்ர்க்கான இன்டர்வல் β1 இல் 0 இல்லை எனவே நல் ஹைபோதேசிஸ் β10 ஐ நிராகரிக்கலாம் ஸ்லோப் நாம் மாடலில் தக்க வைத்துக்கொள்ளக் கூடிய முக்கியமான பராமீட்டர் ஆகும் இப்போது இதையெல்லாம் நாம் ஒரே ஒரு காரியத்திற்காக மட்டுமே செய்துள்ளோம் நாம் அதை மல்டி லீனியர் கேஸிற்கு விரிவுபடுத்துவோம் மேலும் பிற அனுமானங்கள் மோசமான டேட்டாகளின் செல்வாக்கு மற்றும் பலவற்றை பின்வரும் விரிவுரையில் பார்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்த விரிவுரையில் உங்களைப் பார்ப்போம்